வடிகால் பின்னூட்டத்தைப் பயன்படுத்தும் பொதுவான மூலப் பெருக்கி இப்போது எங்களிடம் உள்ளது RG போன்ற சுற்றுகளில் கூடுதல் கூறுகளின் விளைவைக் காண நாம் அதை சரியாக பகுப்பாய்வு செய்ய வேண்டும் மின்தேக்கிகளின் மதிப்புகளில் சரியான கட்டுப்பாடுகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இது உங்களிடம் உள்ள சர்க்யூட் ஆகும் மேலும் இந்த சர்க்யூட் உங்களுக்கு முதன்முறையாகக் காட்டப்பட்டது என்று நாங்கள் கூறலாம் MOS டிரான்சிஸ்டர் சுற்றுகள் உள்ளிட்ட சுற்றுகளை எவ்வாறு பகுப்பாய்வு செய்வது என்பது உங்களுக்குத் தெரியாது உங்களுக்கு இது முதல் முறையாக காட்டப்பட்டது நீங்கள் என்ன செய்வீர்கள் முதலில் நீங்கள் இயக்க புள்ளி dc இயக்க புள்ளியை சரிபார்க்க வேண்டும் அதற்காக நீங்கள் அனைத்து மின்தேக்கிகள் மற்றும் குறுகிய சுற்றுகள் அனைத்து தூண்டிகளையும் திறக்க வேண்டும் உண்மையில் இதற்குப் பதில் உங்களுக்குத் தெரிந்திருந்தாலும் இதைச் செய்ய நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் நீங்கள் VGS VDS மற்றும் பலவற்றைக் கண்டறியலாம் அது செறிவூட்டலில் உள்ளதா அல்லது ட்ரையோட் பகுதியில் உள்ளதா அல்லது எதுவாக இருந்தாலும் பார்க்கவும் பின்னர் டிரான்சிஸ்டரின் சிறிய சமிக்ஞை அளவுருக்களைக் கணக்கிடுங்கள் பின்னர் பெருக்கியின் சிறிய சமிக்ஞை படத்தை கீழே வைத்து அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்க்கவும் இப்போது நான் இயக்க புள்ளி பகுதியைத் தவிர்க்கப் போகிறேன் ஏனென்றால் நான் C1 மற்றும் C2 சுற்றுகளைத் திறந்தால் மூலமும் சுமையும் போய்விடும் மேலும் எங்களிடம் வடிகால் பின்னூட்ட சுற்று உள்ளது மேலும் VGS மற்றும் VDS இரண்டும் ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கும் மற்றும் Vt 2IdnCox க்கு சமமாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிவோம் இப்போது இதன் சிறிய சிக்னல் அதிகரிக்கும் படத்தை ஆராய்வோம் நிலையான மின்னழுத்த ஆதாரம் போன்ற எதையும் நீங்கள் அறிந்திருப்பதால் அது தரையிலிருந்து சுருக்கப்படும் எனவே இது தரையில் சுருக்கப்படும் மேலும் இங்கே எங்களிடம் நிலையான மின்னோட்டம் I0 உள்ளது இது ஒரு திறந்த சுற்று ஆகும் ஏனெனில் அதில் அதிகரிப்பு இல்லை இது சிறிய சிக்னல் அதிகரிக்கும் படத்தில் பூஜ்ஜியமாக மாறும் இது ஒரு திறந்த சுற்று எனவே சிறிய சிக்னல் அதிகரிப்பு அர்த்தத்தில் நாம் கொண்டிருக்கும் சர்க்யூட் இது MOS டிரான்சிஸ்டரின் சிறிய சமிக்ஞை மாதிரி எங்களிடம் வெளியீடு இணைப்பு மின்தேக்கி C2 மற்றும் RL உள்ளது இது VGS இந்த gm இந்த VGS ஐப் பெருக்குகிறது டெர்மினல்களைக் குறிப்பேன் ஆரம்பத்தில் குறிப்பாக உங்களுக்கு அதில் அதிக அனுபவம் இல்லாத போது சிறிய சிக்னல் படத்தை வரைவதில் கவனமாக இருக்கவும் உண்மையில் சிறந்த விஷயம் எதையும் மாற்றாமல் மொத்த சர்க்யூட்டில் இருந்து தொடங்கி MOS டிரான்சிஸ்டரை மட்டும் அதன் சிறிய சிக்னலுக்குச் சமமானதாக மாற்றி பின்னர் நீங்கள் விரும்பியபடி சர்க்யூட்டை மீண்டும் வரையவும் இப்போது எங்களிடம் இந்த இரண்டு மின்தேக்கிகள் உள்ளன மேலும் இந்த மின்தேக்கிகள் ஷார்ட் சர்க்யூட் போல செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் அறிவோம் தடைகளை நாங்கள் பின்னர் மதிப்பீடு செய்வோம் ஆனால் இப்போதைக்கு அவர்கள் எந்தத் தடையையும் பூர்த்தி செய்கிறார்கள் என்று கருதுவோம் மேலும் அவை விரும்பிய சமிக்ஞை அதிர்வெண்ணுக்கு குறுகிய சுற்றுகளாக செயல்படுகின்றன தடைகள் என்ன என்பதை பின்னர் பார்ப்போம் எனவே எங்களிடம் உள்ள சுற்று மிகவும் எளிமையானது எங்களிடம் Vs Rs gm VGS உள்ளது இது VGS ஆகும் RG மற்றும் சுமை எதிர்ப்பு RL மூலம் இந்த பகுப்பாய்வு அனைத்திலும் MOS டிரான்சிஸ்டரின் சிறிய சமிக்ஞை வெளியீட்டு நடத்துதலை நாங்கள் தவிர்த்துவிட்டோம் ஆனால் நீங்கள் அதைச் சேர்க்க விரும்பினால் அது மிகவும் எளிதானது இங்கே அது RL உடன் இணையாக தோன்றுகிறது வேறு சில சுற்றுகளில் இது வேறுபட்டிருக்கலாம் ஆனால் நாம் இதுவரை விவாதித்த அனைத்து சுற்றுகளிலும் பொதுவான மூல பெருக்கியில் இது RL உடன் இணையாகத் தோன்றும் எனவே சிறிய சிக்னல் வெளியீட்டு நடத்துதல் உள்ளிட்ட முடிவுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சுமை எதிர்ப்பு RL க்கு பதிலாக rds மற்றும் RL ஆகியவற்றின் இணையான கலவையைக் கருத்தில் கொள்ள வேண்டும் இப்போது இது வழக்கமான லீனியர் சர்க்யூட் பகுப்பாய்வு மட்டுமே இந்த சர்க்யூட்டில் எங்களிடம் இரண்டு முனைகள் மட்டுமே உள்ளன மேலும் இந்த மின்னழுத்தத்தை Vo என்று அழைக்கிறேன் இது RL முழுவதும் உள்ள மின்னழுத்தமாகும் நான் முனை சமன்பாட்டை எழுதுவேன் பொதுவாக நான் விஷயங்களை முறையாகச் செய்ய விரும்புகிறேன் மேலும் நீங்கள் சுற்றுகளுடன் பயிற்சி பெறும்போது ஆரம்ப கட்டங்களில் இதையே பரிந்துரைக்கிறேன் இதை நான் நகலெடுக்கிறேன் இப்போது நான் இந்த முனையில் சமன்பாட்டை எழுதுவேன் அந்த முனையில் உள்ள சமன்பாடு அதாவது அந்த முனையில் பாயும் மொத்த மின்னோட்டம் Rsல் பாயும் மின்னோட்டம் Rs ஆகும் மூலம் இந்த VGS தரையையும் பொறுத்து அளவிடப்படுகிறது ஏனெனில் இந்த ஆதாரம் அடித்தளமாக உள்ளது எனவே அதைப் பற்றி கவனமாக இருங்கள் இது எல்லா சுற்றுகளிலும் உண்மையாக இருக்காது பிளஸ் RG இது RG வழியாக பாயும் மின்னோட்டம் இது பூஜ்ஜியத்திற்கு சமம் இந்த முனையில் வெளியீட்டு முனையில் முனைக்குள் அல்லது முனையிலிருந்து விலகிச் செல்லும் மின்னோட்டங்களை நாம் கருத்தில் கொள்ளலாம் ஏற்கனவே gm பாய்ந்து வருவதால் இந்த வழி அந்த வழி மற்றும் gm VGS செல்லும் அனைத்து மின்னோட்டங்களையும் எடுத்துக்கொள்வேன் இங்கு வெளியேறும் மின்னோட்டம் அதாவது gm VGS மற்றும் RG இல் வெளியேறும் மின்னோட்டம் RG மற்றும் RL இல் பாயும் மின்னோட்டம் Vo RL ஆகும் மேலும் இவை அனைத்தும் பூஜ்ஜியத்தின் கூட்டுத்தொகை VGS மற்றும் Vo க்கு இந்த இரண்டு நேரியல் சமன்பாடுகளின் அமைப்பை நாம் தீர்க்க வேண்டும் வெளியீட்டு மின்னழுத்தம் Vo ஆகும் இப்போது தயவுசெய்து இதை நீங்களே தீர்க்கவும் நான் பதிலை மட்டுமே எழுதப் போகிறேன் மாறிகள் மற்றும் அனைத்து பொருட்களையும் நீக்குவதற்கான படிகளுக்கு நான் செல்லப் போவதில்லை எனவே நீங்கள் அதற்கு தீர்வு கண்டால் V0 Vs gm RG RL - RL gm RL Rs Rs RL RG சற்றே சிக்கலான வெளிப்பாடாகத் தோன்றுகிறது பொதுவான மூல பெருக்கியை நினைவில் கொள்ளுங்கள் எந்த கூடுதல் கூறுகளும் இல்லாத பொதுவான மூல பெருக்கியின் மிக அடிப்படையான பதிப்பு Vs மூலம் V0 என்னவாக இருக்க வேண்டும் அது gm RL ஆக இருக்க வேண்டும் இப்போது சற்றே வித்தியாசமான வெளிப்பாடு உள்ளது ஆனால் அதன் அர்த்தம் என்ன என்று பார்ப்போம் முதலில் நமக்கு ஏன் இந்த RG இருந்தது டிரான்சிஸ்டரின் வாயிலுக்கு dc பின்னூட்டத்தை வழங்க இந்த RG உள்ளது இது dc படத்திற்கு மட்டுமே தேவை பொதுவான மூல பெருக்கியின் சிறிய சிக்னல் அதிகரிக்கும் படத்தில் அது உண்மையில் இல்லை எனவே ஒரு மின்தடை இல்லை என்றால் அது திறந்த சுற்று என்று அர்த்தம் அதன் மதிப்பு முடிவிலி எனவே வேறு எதுவும் செய்யாமல் இந்த RG மிகவும் பெரியதாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் யூகிக்கலாம் ஏனெனில் சிறிய சமிக்ஞை படத்தில் அது இல்லாதது போல் இருக்க வேண்டும் இப்போது இங்கே இந்த வெளிப்பாடு மீண்டும் செல்லலாம் இப்போது RG மிகவும் மிக மிக பெரியது அதனால் அதாவது உங்களிடம் வகுப்பில் RG மற்றும் எங்களிடம் பல உள்ளன அவற்றில் ஒன்று RG மற்றும் எங்களுக்கு வேறு மூன்று சொற்கள் உள்ளன மேலும் RG என்பது gm RLRs Rs மற்றும் RL ஆகிய மற்ற ஒவ்வொரு சொற்களையும் விட அதிகம் என்று சொல்லலாம் இதேபோல் எண்களில் RG கொண்டிருக்கும் சொல் மற்றவற்றை விட அதிகமாக உள்ளது அதாவது gm RGRL என்பது RL ஐ விட அதிகம் இந்த நிலையில் மற்ற எல்லா விதிமுறைகளையும் நான் புறக்கணித்துவிட்டு RG உள்ள விதிமுறைகளை மட்டும் தக்க வைத்துக் கொள்ள முடியும் உள்ளுணர்வுடன் கூட நினைவில் கொள்ளுங்கள் RG பெரியதாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் அறிவோம் இப்போது நாங்கள் ஒரு தீவிர வழக்கை எடுத்துக்கொள்கிறோம் அது மிகப் பெரியது நாங்கள் அதை இன்னும் அளவிட வில்லை ஆனால் அது மிகப் பெரியது மற்ற விதிமுறைகளை தீர்க்கவும் எனவே இது புறக்கணிக்கப்படலாம் இது புறக்கணிக்கப்படலாம் புறக்கணிக்கப்படலாம் மற்றும் புறக்கணிக்கக்கூடிய எண்ணிக்கையில் நாம் அவ்வாறு செய்தால் இது தோராயமாக மைனஸ் gm RGRL ஐ RG ஆல் வகுத்தால் இது மைனஸ் gm RL க்கு சமம் மேலும் இது ஒரு பொதுவான மூல பெருக்கியின் ஆதாயத்திற்கான வெளிப்பாடு போலவே உள்ளது எனவே RG மிகப் பெரியதாக இருந்தால் அது ஒரு பொதுவான மூலப் பெருக்கியாகச் செயல்படும் எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும் இது இந்த இரண்டு கட்டுப்பாடுகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் ஆனால் உண்மையில் அவற்றில் ஒன்றை நீங்கள் திருப்திப்படுத்தினால் மற்றொன்று தானாகவே திருப்தி அடையும் என்பதை நாங்கள் காண்கிறோம் எனவே முதலில் நாம் ஒரு பெருக்கியைப் பார்க்கிறோம் எனவே gmRL அளவு ஒன்றுக்கு அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இது நிச்சயமாக ஒன்றுக்கு மேற்பட்டது இது கணிசமாக ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருக்கலாம் எனவே RG இந்த முதல் காலத்தை விட அதிகமாக இருந்தால் அது தானாகவே அதை விட அதிகமாக இருக்கும் என்பது மிகவும் வெளிப்படையானது ஏனெனில் உங்களிடம் இந்த gm RL அதை பெருக்குகிறது எனவே அடிப்படையில் நமக்கு தேவையான நிபந்தனை RG என்பது gm RL Rs விட அதிகமாக இருக்க வேண்டும் இப்போது இரண்டாவது நிபந்தனை gm RGRL RLஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் என்றும் RL என்பது இருபுறமும் பொதுவானது என்றும் கூறுகிறது எனவே gm RG ஒன்றை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்று உண்மையில் கூறுகிறது RG மிகப் பெரியதாக இருந்தால் இதுவும் தானாகவே திருப்தி அடைவதை நீங்கள் பார்க்கலாம் ஏனெனில் ஆதாயம் gm RL ஒன்றுக்கு அதிகமாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் மேலும் RG முதல் நிபந்தனையிலிருந்து RL ஐ விட அதிகமாக இருக்கும் எனவே இதுவும் தானாகவே திருப்தி அடையும் எனவே முக்கியமாக உங்களுக்கு தேவையானது RG என்பது gm RL Rs விட அதிகமாக இருக்க வேண்டும் இப்போது நிச்சயமாக ஆதாரம் சிறந்தது சிக்னல் மூலம் சிறந்தது மற்றும் Rs பூஜ்ஜியமாக இருந்தால் என்ன நடக்கும் என்று நீங்கள் கேட்கலாம் இது RG என்பது பூஜ்ஜியத்தை விட அதிகம் என்று கூறுகிறது இது எந்த RG எண்ணுக்கும் பொருந்தும் அப்படியானால் Rs மிகவும் சிறியதாக இருந்தால் இங்கே முதல் ஒன்றைத் திருப்திப்படுத்துவது உதாரணமாக Rs பூஜ்ஜியமாக இருந்தால் முதல் ஒன்றைத் திருப்திப்படுத்துவது மற்றவர்கள் திருப்தி அடைவதாக அர்த்தமல்ல அப்படியானால் அடிப்படையில் RG RL ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் எனவே RG gm RL Rs அல்லது RL ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் எனவே நான் அதை Rs பூஜ்ஜியமாக விளக்குகிறேன் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பது Vs ஆல் Vs ஆதாயத்தை குறிப்பாக பூஜ்ஜியமாகக் கொண்டு தீர்க்கலாம் உதாரணமாக நாம் அதைச் செய்தால் இங்கே Rs பூஜ்ஜியமாக இருந்தால் gm RGRL RL ஐப் பெறுவோம் மேலும் வகுப்பில் RL RG மட்டுமே இருக்கும் எனவே RG RL ஐ விட அதிகமாக இருந்தால் இது போய்விடும் இதுவும் போய்விடும் எனவே இந்த நிபந்தனை திருப்தியடைந்தவுடன் வடிகால் மற்றும் கேட் இடையே எதிர்ப்பு இருந்தாலும் பொதுவான மூல பெருக்கியின் நடத்தை உங்களுக்கு இருக்கும் அதனால் ஆர் யின் கட்டுப்பாடு சுற்றுகளில் இது மிகவும் பொதுவான சூழ்நிலை எனவே dc அல்லது ac பிக்சர் என்று சொல்லும் சில படங்களுக்கு உறுப்பு குறிப்பிடத்தக்கதாக இருக்க வேண்டும் மற்றொன்றுக்கு முக்கியமற்றதாக இருக்க வேண்டும் மேலும் உங்களிடம் உள்ள கட்டுப்பாடுகள் இந்த பகுப்பாய்விலிருந்து நீங்கள் பெறவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் RG ஒன்றுக்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே RG எதையாவது விட அதிகமாக இருக்க வேண்டும் மேலும் அதை விட பெரியதை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் மின்தேக்கிக்கு நான் குறிப்பிட்டது போல் நீங்கள் பத்து முறை அல்லது நூறு மடங்கு அதிகமாகச் சொல்லலாம் என்பதைத் தேர்ந்தெடுத்து அதைச் செய்யலாம்